எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகள் நுண்செயலியின் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகள் பகுதியின் விளக்கத்தை பார்ப்போம் ஒரு செயலியியால் தரவுகள் மீது சில செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும் அது எவ்வாறான செயல்பாடுகள் என்பது வடிவமைப்பு குழுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு சில செயலிகள் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அவை ஒரு சில அடிப்படையான செயல்பாடுகளான கூட்டல் கழித்தல் போன்றவற்றை மேற்கொள்ளும் அதேபோல ஒரு சில செயலிகள் பெருக்கலை செய்யவும் உகந்ததாக இருக்கும் ஆனால் 8085 செயலி பெருக்கல் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் 8086 மற்றும் 8051 போன்ற செயலிகளில் பெருக்கல் செயல்பாடையும் செய்ய முடியும் சில செயலிகளில் வகுத்தல் செயல்பாடு செய்ய முடியும் எனவே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதை தீர்மானிப்பது செயலி வடிவமைப்பாளர்கள் தான் ஏராளமான செயல்பாடுகள் இதில் இருக்க வேண்டும் என விரும்பினால் அதற்கான மின்சுற்றுகள் மிகவும் சிக்கலானதாக மாறிவிடும் இதனால் அமைப்பினுடைய விலை அதிகரிக்கும் எல்லா நுண்செயலியும் எண்கணித செயல்பாடுகளான கூட்டல் கழித்தல் போன்றவற்றை வழிமுறை தொகுப்பின் ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் கூட்டல் கழித்தல் போன்றவை மிகவும் பொதுவான ஒன்று சில நுண்செயலிகள் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற செயல்பாடுகளையும் கொண்டிருக்கும் புதிய சில செயலிகளில் வர்க்கமூலம் போன்ற சிக்கலான செயல்பாடுகளும் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சில பயன்பாடுகளுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட செயலியான ASIP வடிவமைப்பு பற்றி பார்ப்போம் ASIP எனப்படுவது குறித்த பயன்பாட்டின் ஒருங்கிணைக்கப்பட்ட செயலிகள் ஆகும் ASIP வடிவமைப்பை பொறுத்தவரை அதற்கென சிறப்பு வழிமுறைகள் உள்ளன உதாரணமாக வடிப்பி செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம் அதில் வெளியில் இருந்து வரும் தரவு மாதிரிகள் வடிகட்டபடுவது போன்ற செயல்களை மேற்கொள்ளும் ஒட்டுமொத்த வடிகட்டுதல் செயல்பாடும் ஒரே கட்டளையின் மூலமாக செயலியால் செயல்படுத்த முடியும் இது சற்று சிக்கலான ASIP வடிவமைப்பு ஆகும் இந்த செயல்பாட்டை சில அடிப்படை செயல்பாடுகளை செய்யும் நுண்செயலிகளிகள் மூலமாகவும் வேறு வழிகளில் செய்துக்கொள்ளலாம் எண்கணித செயல்பாட்டை தவிர மேலும் சில தர்க்க செயல்பாடுகளும் பொதுவாக பயன்படுத்தப்படுபவை அவை AND OR XOR போன்றவையாகும் மேலும் பெயர்வு செயல்பாடுகளான இடபெயர்வு வல பெயர்வு ஆகியவை சில பயன்பாடுகளுக்கு தேவைப்படும் ஒரு எண்ணை 2 ஆல் பெருக்கல் செய்ய அந்த எண்ணை ஒரு இடபெயர்வு செய்தால் போதுமானது உதாரணமாக நம்மிடம் 3 என்ற எண் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இதை இரும எண் வடிவில் குறிப்பிடும்போது 1 1 என இருக்கும் இப்போது கொடுக்கப்பட்ட எண்ணை இடபெயர்வு செய்வதால் 0 என்ற பிட் புதிதாக இணைக்கப்பட்டுவிடும் மேலும் 1 1 என்பவை ஒரு இடபெயர்வு பெற்று இடதுபுறமாக நகர்ந்து விடும் இதனால் புதிதாக 0 வலப்பக்கம் சேர்க்கப்பட்டு விடும் இப்போது புதிய இரும எண் 0 1 1 0 என்பது கிடைக்கும் அதனுடைய தசம மதிப்பு 6 ஆகும் எனவே 3 பெருக்கல் 2 என்பது 6 என கிடைத்துள்ளது இதைப்போலவே 6 என்ற எண்ணை ஒரு வலபெயர்வு செய்யும்போது எண்கள் வலது புறமாக நகர்த்தப்பட்டு 3 என கிடைக்கும் இது 6 வகுத்தல் 2 என்ற வகுத்தல் செயல்பாட்டை மேற்கொள்வதுபோலாகும் எனவே இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ள இடபெயர்வு மற்றும் வல பெயர்வு ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம் இது ஒருவகையான பயன்பாடு மற்றொரு வகை பயன்பாடு என்னவென்றால் நாம் சில நேரங்களில் ஒரு சில எண்களை மறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அதுபோன்ற செயல்பாடுகளுக்கு இந்த பெயர்வு வழிமுறை பயன்படுத்தப்படும் அதைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் எண்கள் மற்றும் செயல்பாட்டு வகைகள் நுண்செயலியின் வழிமுறை தொகுப்புகளை விளக்குகின்றன எந்த வகை தரவுகளில் எந்த வகையான செயல்பாடுகளை மேற்கொள்வது என்பது குறிப்பிட்ட நுண்செயலியை சார்ந்தவை உதாரணத்திற்கு ஒரு நுண் செயலி சரம் இணைத்தல் செயல்பாட்டை மேற்கொள்வதாக வைத்துக் கொள்வோம் ஆக அது சரம் வகை தரவினை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சரம் இணைப்பை செய்ய முடியும் எனவே நுண்செயலி வடிவமைக்கும்போது சரம் செயல்பாடை ஏற்றுககொள்வதைப் போல் வடிவமைக்க வேண்டும் அந்த வழிமுறையை நுண்செயலியின் அடிப்படை செயல்பாட்டு தொகுப்பில் வடிவமைப்பாளர்களால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே நுண்செயலி பற்றி படிக்கும்போது அது கையாளக்கூடிய வழிமுறை தொகுப்பு மற்றும் தரவுகளின் வகை ஆகியவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நுண்செயலிகளால் உருவாக்கப்படும் தரவுகள் முக்கியமானவை நிரல் இயக்கப்பட்ட பின் கிடைக்கக்கூடிய முடிவுகளை அறிவதற்கு அவை பயன்படும் அந்த முடிவுகள் மனிதர்கள் வாசிக்கக்கூடிய வடிவத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அந்த மதிப்பினை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவை மாற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த மதிப்பு மெமரியில் சேமிக்கப்பட்பட்டிருந்தால் பயனர் அதை பார்க்க முடியாது எனவே அதை பார்ப்பதற்கு ஒரு வெளியீட்டு கருவி தேவைப்படும் அந்த கருவி ஒரு LED யாகவோ அச்சுப்பொறியாகவோ அல்லது LCD திரையாகவோ இருக்கலாம் எனவே அவற்றின் மூலமாக வெளியீடு காட்டப்படும் இவ்வகையில் நுண் செயலிகளால் கிடைக்கப்பெறும் முடிவுகள் மனிதர்களால் புரிந்து கொள்ளும்படி காட்டப்படுகிறது நாம் மெமரியில் என்ன சேமிக்கின்றோம் மெமரி எனப்படுவது தகவல் சேமிக்கப்பட்டிருக்கும் ஒரு இடமாகும் இந்த இடம் தற்போது செயலியால் பயன்படுத்தப்படாத ஒரு இடமாகும் ஒரு செயலி மெமரியிலிருந்து எடுத்து பயன்படுத்துகின்ற தரவுகள் CPU பதிவேடாகவோ தரவாகவோ வழிமுறையாகவோ உள் பதிவேடாகவோ அல்லது ALU வில் நடைபெறும் செயல்பாடாகவோ இருக்கலாம் இதை தவிர்த்து வேறு சில பயன்படுத்தப்படாத தரவுகள் மெமரியில் எதிர்கால தேவைக்காக வைக்கப்பட்டு இருக்கும் இதுபோன்ற தரவுகளே மெமரியில் சேமிக்கப்பட்டுகின்றன அவை பைட்டுகள் கிலோ பைட்டுகள் மெகா பைட்டுகள் ஜிகா பைட்டுகள் போன்ற அளவுகளில் இருக்கும் மெமரியில் சேமிக்கப்பட்டிருப்பது என்றால் என்ன கணினியில் ஒரு நிரல் ஏற்றப்பட்டவுடன் அது மெமரியில் சேமிக்கப்படுகிறது அந்த நிரலை செயலியில் சேமிக்க முடியாது காரணம் செயலியில் ஒரு சில பதிவேடு மட்டுமே உள்ளன நிரலானது இயக்கபடுவதற்கு முன் மெமரியில் சேமிக்கப்படுகிறது நுண்செயலி தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கும்போது அதற்கான வழிமுறை மெமரியிலிருந்து கிடைக்கப் பெறுகிறது அதேசமயம் ஒரு நேரத்தில் ஒரு வழிமுறை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆக முதல் வழிமுறை முடித்தபிறகு அடுத்த வழிமுறை இயக்கப்படுகிறது இவ்வாறாக செயல்பாடு தொடர்ந்துகொண்டே இருக்கும் இந்த நிரலை தவிர்த்து மெமரியில் வேறு சில தரவுகளும் இருக்கும் ஏதேனும் ஒரு செயல்பாட்டின் ஒரு பகுதியாக நுண்செயலி சில தரவுகளை மெமரியிலிருந்து வாசிக்கவேண்டிய தேவை உருவானால் செயலியானது அவற்றை எடுத்து பயன்படுத்தும் உதாரணமாக தற்போது உள்ள வழிமுறையில் 2 மெமரி இடங்களில் உள்ள மதிப்பை கூட்டல் செய்து மூன்றாவது மெமரியில் சேமிக்க வேண்டும் என வைத்துக்கொள்வோம் இந்த வழிமுறையை செயல்படுத்த செயலியானது 2 நினைவக இடங்களிலிருக்கும் தரவுகளை முதலில் எடுக்க வேண்டும் பிறகு கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்ட பின் அந்த அதன் விடையை இலக்கு மெமரியில் சேமிக்க வேண்டும் இறுதியாக கிடைக்கப்பெற்ற முடிவை பயனருக்கு வெளியீட்டு கருவி மூலமாக வெளியிட வேண்டும் இதற்கான ஒட்டுமொத்த வரைபடத்தை பார்ப்போம் அதில் நுண்செயலியை காணலாம் இங்கே உள்ளீட்டு கருவிகள் மூலமாக தரவுகள் உள்ளே கொடுக்கப்பட்டு வெளியீட்டு கருவிகள் மூலமாக முடிவுகள் எடுக்கப்படுகின்றன மெமரியில் பல வழிகளில் நிரல் ஏற்றம் செய்யப்படலாம் இதற்கு தனியாக ஒரு கணினியோ அல்லது EPROM எரிப்பு போன்றவற்றை பயன்படுத்தப்படலாம் பல வழிகளில் நிரலை மெமரியில் ஏற்றப்படலாம் அதன் பின்னர் நிழல் ஆனது எவ்வாறு இயக்கப்படுகிறது என்று பார்ப்போம் நுண்செயலியானது முதலில் மெமரியிலிருந்து அடுத்த வழிமுறை என்ன என்பதை கேட்டு பெறும் மெமரி அடுத்த வழிமுறையை செயலிக்கு கொடுக்கும் பிறகு நுண்செயலியானது அதை செயல்படுத்த தொடங்கும் அப்போது உள்ளீட்டு கருவியை அல்லது மெமரியை தொடர்புகொண்டு பலவித மதிப்புகளை அல்லது செயல்ஏற்பிகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு சில செயல்பாடுகளை மாறிகள் கொண்டு மேற்கொள்வதாக வைத்துக்கொண்டால் அவற்றினுடைய முடிவு கணக்கிடப்பட்டு வெளியீட்டு கருவிகள் மூலமாக பயனர்களுக்கு வெளியிடப்படும் நுண்செயலி சார்ந்த அமைப்பினுடைய தொகுதி வரைபடம் இதுவாகும் நாம் முந்தைய வகுப்புகளில் செயலியின் கட்டமைப்பு பகுதியை பற்றி பார்த்திருக்கிறோம் எல்லா செயலியும் 3 முக்கிய அலகுகளால் உருவாக்கபட்டவை அவை எண்கணித தர்க்க அலகு Arithmetic logic unit நுண்செயலியுடைய மற்ற பகுதிகளில் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு அலகு மற்றும் தரவுகளை பற்றிக்கொள்ளும் பதிவேடுகளின் வரிசை ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆக ALU கட்டுப்பாட்டு அலகு மற்றும் பதிவேடுகள் செயலியின் முக்கிய பகுதிகளாகும் இதில் பதிவேடுகள் பல வகைப்படும் அவற்றை பற்றி காண்போம் நாம் முந்தைய வரைபடத்தை சற்று விரிவாக பார்த்தால் அதில் ALU கட்டுப்பாட்டு அலகு மற்றும் ரிஜிஸ்டர்கள் வரிசை என பிரிக்கப்பட்டிருப்பதை காணலாம் மேலும் அதனோடு ஒரு அமைப்பு கடத்தியும் இருக்கும் அது செயலியை மெமரி உள்ளீட்டு கருவிகள் மற்றும் வெளியீடு கருவிகள் ஆகியவற்றோடு இணைக்கும் கடத்தி என்பது கம்பிகளின் தொகுப்பு ஆகும் அதாவது கடத்தி என்பது இணையொத்த கம்பிகளின் தொகுப்பாகும் ஒரு PCB இல் கடத்தி என்பது செம்பு கோடுகள் ஆகும் உள்ளீட்டுக் கருவிகள் வெளியீட்டு கருவிகள் போன்றவை தனி சிப்புகளாக கருதப்பட்டு இந்த செம்புக்கோடுகள் மூலம் இணைக்கப்படும் அமைப்பு கடத்தியில் முகவரி இணைப்பு தரவு இணைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு இணைப்பு போன்றவை செயலியிலிருந்து வெளிவந்து மெமரி மற்றும் IO கருவிகளை IO devices இணைக்கின்றன குறிவிலக்கிகள் இந்த படத்தில் காட்டப்படவில்லை நாம் மெமரியை சற்று விரிவாக பார்த்தால் மெமரியானது வழிமுறைகளையும் தரவுகளையும் இருமஎண் வடிவில் சேமித்து வைத்து அந்த தகவல்களை நுண்செயலிக்கு தேவைப்படும்போது கொடுக்கின்றன நுண்செயலி மீளமை செய்யப்படும்போது அது ஒரு குறிப்பிட்ட மெமரியை அதிவேகமாக அணுகும்படி நிரலை வழிமுறை செய்யப்பட்டிருக்கும் இது வடிவமைப்பாளர்களால் செய்யப்பட்ட நிரந்தர நிரல் ஆகும் செயலியானது வழிமுறையை பெற்றபின் அதை இயக்க தொடங்கும் அதற்கு தரவுகள் தேவைப்பட்டால் மீண்டும் மெமரியை அணுகும் சில வடிவமைப்பில் நிரல் மற்றும் தரவுகள் என இரண்டுமே ஒரே மெமரியில் இருக்கும் அவற்றை நம்மால் வேறுபடுத்த முடியாது உதாரணமாக நாம் 10 எண்களை வகைப்படுத்தும் ஒரு நிரலை மெமரி முகவரி 1000 என்பதிலிருந்து ஏற்றம் செய்வதாக வைத்துக்கொள்வோம் தரவு தொகுப்புகளை 1500 என்பதிலிருந்து வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த 10 தரவு தொகுப்புகளும் மெமரி லொகேஷன் 1500 என்பதிலிருந்தும் நிரல் 1000 என்பதிலிருந்தும் சேமிக்கப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இப்போது செயலியில் தவறுதலாக 1500 என்பதிலிருந்து இயக்கப்படுமாறு நிரலமைக்கப்பட்டால் அங்கே வழிமுறையை அணுகுவதில் சிக்கல் ஏற்படும் காரணம் ஏற்கனவே அந்த இடத்தில் எண்களை சேமித்து வைத்து இப்போது அங்கிருக்கும் வழிமுறைகளை தரவுகள் என நினைத்து இயக்க வேண்டியதிருக்கும் அது தவறாக அமையும் ஆனால் இதுபோன்ற செயலி முறைகளில் செயலியால் நிரல் மற்றும் தரவு பகுதிகளை வேறுபடுத்த முடியாது காரணம் அவை இரண்டுமே ஒரே மெமரியில் ஏற்றப்பட்டுள்ளது நிரலும் தரவும் ஒரே மெமரியில் பதியப்படும் இந்த அமைப்பு முறை தான் வான் நியூமேன் அமைப்பு முறை என்கிறோம் மேலும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக ஹார்வர்டு கட்டமைப்பு கருதப்படுகிறது அதில் நிரல் பகுதி மற்றும் தரவு பகுதி ஆகியவற்றை தனித்தனி மெமரி சிப்புகளில் வைத்திருக்கும் எனவே செயலி மேற்கண்ட தவறை செய்யாது இது போன்ற கட்டமைப்புகள் ஹார்வர்டு கட்டமைப்புகள் எனப்படும் தற்போது வடிவமைக்கப்படும் செயலிகள் எல்லாமே ஹார்வர்டு கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டவை கணினி அமைப்பின் மெமரி என்ற துணை அமைப்பானது ஒட்டுமொத்த அமைப்பின் ஒரு அங்கமாகும் தவிர இது தனித்தது அல்ல மேலும் அது அமைப்பில் கணிசமான அளவில் ஒரு பகுதியாக இருக்கும் அதில் பதிவேடுகள் ROM மற்றும் RAM ஆகியவை இருக்கும் மெமரியின் கூறுகளில் ஒன்றான CPU பதிவேடு என்பது CPU வின் உள்ளேயோ அல்லது செயலியின் உள்ளேயோ இருக்கும் ஆனால் ROM மற்றும் RAM ஆகியன செயலியின் வெளியே இருப்பதால் இவை தனி பகுதியாக கருதப்பட்டு அமைப்பினுடைய வேறு இடங்களில் வைக்கப்படலாம் ஆனாலும் அவை மெமரியின் ஒரு பகுதியாகவே இருக்கும் இது மெமரி வரைபடம் ஆகும் இந்த வரைபடமானது ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பில் மெமரி எவ்வாறு பகிர்ந்தளிக்கபட்டுள்ளது என்பதை விளக்குகிறது உதாரணமாக நம்மிடம் உள்ள செயலியின் ஒட்டுமொத்த முகவரி வரம்பு 0000 முதல் FFFF வரை இருக்கிறது என வைத்துக்கொள்வோம் அதாவது மொத்தமாக 64k முகவரி வரம்பு உள்ளது அதில் முகவரி 0000 முதல் 3FFF வரை உள்ள வரம்பு EPROM என்பதற்கானது எனவே அடிப்படை நிரல்களை இயக்க நாம் இந்த EPROM என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து 3FFF முதல் 4400 வரையிலான பகுதி பயன்படுத்தப்படுவதில்லை முகவரி வரம்பு 4400 முதல் 5FFF வரை இருக்கும்போது RAM1 தெரிவுசெய்யபடுகிறது இது முதல் RAM சிப்புடைய முகவரி வரம்பு ஆகும் எனவே இந்த இடைப்பட்ட பகுதியில் உள்ள முகவரி அதாவது 4400 முதல் 43FF வரை எந்த முகவரி உருவாக்கப்பட்டாலும் அதற்கான மெமரி சிப் இருக்காது இந்த முகவரிகள் இயக்க முறைமையால் கண்டறியப்பட்டு மெமரி சிப் இல்லை என்றோ அல்லது முகவரிபிழை என்றோ குறிப்பிடப்படும் ஆக RAM1 என்பது 4400 முதல் 5FFF வரையிலும் RAM2 என்பது 6000 முதல் 8FFF வரையிலும் உள்ள முகவரிகளை பயன்படுத்தும் இவ்வாறாக நாம் 3 முதல் 4 RAM சிப்கள் வரை இந்த அமைப்பில் பயன்படுத்தலாம் அவையனைத்தும் வெவ்வேறு திறன்கள் மற்றும் முகவரி வரம்புகள் கொண்டவை இதுவே மெமரி வரைபடம் ஆகும் நுண்செயலி அடிப்படையிலான அமைப்பை கையாளும்போது அவற்றுக்கான முகவரி வரம்பு மற்றும் முகவரி வரைபடம் போன்றவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் வேறுசில முக்கியமான தகவல்கள் இருந்தாலும் மேற்சொன்னவை மிகவும் முக்கியமான தகவல்கள் ஆகும் ஆக ஒரு நிரலை இந்த மெமரியில் ஏற்றம் செய்ய முயற்சிக்கும்போது சிப்பில் இல்லாத முகவரிகளை உதாரணமாக 3FFF அல்லது 4000 போன்ற முகவரிகளை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் F800 என தொடங்கும் முகவரி வரம்பில் நிரல் ஏற்றம் செய்ய கூடாது காரணம் அந்த முகவரி எந்த சிப்பிலும் பயன்படுத்தப்படவில்லை மீதமுள்ள இடங்களிலெல்லாம் RAM இன் முகவரி வரையறுக்கப்பட்டுள்ளது மேலும் EPROM பகுதியில் எந்த ஒரு மாற்றத்தையும் மேற்கொள்ள முடியாது EPROM ஆனது புதுப்பித்தலுக்கான தகவலை பெறும்வரை புதுப்பித்தல் போன்ற எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளாது EPROM பகுதியில் எழுத முடியாது வாசிக்க மட்டுமே இயலும் செயலி மெமரி வரைபடத்தை அறிந்தவுடன் இயக்க முறைமையானது பிழை சோதனைகளை மேற்கொள்ளும் ஒரு நிரலை இயக்கும்போது பயனர் என்பவர் வழிமுறைகளை இரும எண் வடிவில் மெமரியில் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு நிரலை இரும எண் வடிவில் கொடுப்பது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது எனவே நிரலை உயர்மட்ட மொழியில் எழுத வேண்டும் பின்னர் அவை தொகுப்பிகள் உதவியோடு எந்திர நிலை வடிவத்திற்கு மாற்றப்படுகிறது ஆனால் நிரலானது இயக்கப்படுவதற்கு மெமரியில் இரும எண் வடிவில் ஏற்றம் செய்யப்பட வேண்டும் இதற்காகவே பிரத்தியேகமாக இயக்க முறைமை கருவிகளான லோடர் போன்றவை உதவுகின்றன நிரல் மெமரியில் ஏற்றப்பட்ட உடன் நுண்செயலியானது வழிமுறைகளையும் தேவைப்படுகின்ற தரவுகளையும் மெமரியில் இருந்து வாசிக்கிறது பின்னர் வழிமுறைகளை இயக்கியவுடன் அதன் முடிவுகளை மெமரியில் வைக்கிறது பின்னர் வெளியீட்டு கருவிகள் மூலமாக விடைகள் வெளியிடப்படும் வழிமுறைகளை இயக்கிய பிறகு கிடைக்கக்கூடிய முடிவு என்பது மற்றொரு மாறி மதிப்பு ஆகும் இவை ஏதேனும் ஒரு பதிவேட்டில் அல்லது மெமரியில் சேமிக்கப்படும் ஒருசில உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் உள்ளீட்டு சாதனங்களிலிருந்து மதிப்புகளை வாசிக்கவோ அல்லது வெளியீட்டு கருவிகளில் எழுதவோ முடியும் நிரல்களை இயக்க 3 வழிமுறை இயக்க மாதிரிகள் உள்ளன 3 சுழற்சிகளில் வழிமுறை இயக்கப்படுகிறது அது பெறுதல் குறிவிலக்கம் மற்றும் இயக்கம் ஆகியனவாகும் எப்படி ஒரு வழிமுறை இயக்கப்படுகிறது முதலில் வழிமுறை மெமரியிலிருந்து வாசித்தல் செய்யப்படுகிறது அதாவது நுண்செயலி முதலில் வழிமுறையை வாசித்தல் செய்து அதை விளங்கிக்கொண்டு பிறகு இயக்குகிறது ஆக அதை எப்படி பயன்படுத்துவது இந்த 3 செயல்பாடுகளுக்கும் சரியான பெயர் கொடுக்க வேண்டும் வழிமுறையை வாசிக்கும்போது அது வழிமுறையை பெறுகிறது எனக்கொள்ளலாம் ஒரு செயலியானது முதலில் வழிமுறையை மெமரியிலிருந்து பெறுகிறது பிறகு அதை புரிந்து கொள்கிறது அந்த நிலைதான் குறிவிலக்க நிலை இங்கே செயலியில் குறிவிலக்கம் செய்யப்படுகிறது அதாவது தொடர் கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகின்றது இதனால் இயக்கம் தூண்டப்பட்டு செயலியில் உள்ள செயல்பாட்டு தொகுதிகளில் செயல்பாடு நடைபெறுகிறது இவ்வாறாக வழிமுறைகள் இயக்க படுகின்றன இதுவே இயக்க நிலை ஆகும் பெறுதல் நிலை குறிவிலக்க நிலை மற்றும் இயக்க நிலை ஆகியன இதன் பல்வேறு நிலைகள் ஆகும் ஒரு வழிமுறையை பெற்று குறிவிலக்கம் செய்து இயக்கம் செய்தபிறகு மீண்டும் அடுத்த வழிமுறை பெறப்பட்டு குறிவிலக்கம் செய்யப்பட்டு இயக்கப்படும் மறுபடியும் இந்த முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவ்வாறாக நிறுத்த வழிமுறை வரும்வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே எல்லா செயலிகளும் நிறுத்து வழிமுறையை பெற்றிருக்கும் இந்த வழிமுறை இயக்கப்பட்ட பிறகு செயலியானது பெறுதல் குறிவிலக்கம் மற்றும் இயக்கம் என்ற சுழற்சியை நிறுத்திக்கொள்ளும் ஒருவேளை குறுக்கீட்டு சமிக்ஞை வெளியிலிருந்து கிடைக்கப்பெற்றால் செயலியானது மீண்டும் பழைய இயக்க முறைக்கு சென்றுவிடும் இதுவே செயலியின் 3 சுழற்சி வழிமுறை மாதிரிகளான பெறுதல் குறிவிலக்கம் மற்றும் இயக்க சுழற்சி என்பனவாகும் மேம்படுத்தப்பட்ட செயலிகளிலும் கூட இந்த மாதிரியை பயன்படுத்துகின்றன ஆனால் மேம்படுத்தப்பட்ட செயலிகளில் இயக்க நிலை என்பது சிக்கலானதாக இருக்கும் இதனால் அது ஏராளமான துணை நிலைகளாக பிரிக்கப்படும் இதைப்போலவே குறிவிலக்க நிலையும் சிக்கலானது என்பதால் இதுவும் ஏராளமான துணை நிலைகளாக பிரிக்கப்படுகன்றது பெறுதல் நிலையை பொரறுத்தவரை வழிமுறைகள் ஒன்றுடன் ஒன்றாக இருக்கும் அதாவது ஒரு வழிமுறையை இயக்கும்போது அதே நேரத்தில் அடுத்த வழிமுறை பெறப்பட்டுவிடும் இதனால் பெறுதல் குறிவிலக்கம் மற்றும் இயக்கம் ஆகிய சுழற்சிகளில் உள்ள இயக்கங்கள் ஒன்றுடன் ஒன்றாக இணைந்துவிடும் இதனையே குழாய்தொடர் தொகுதி வழிமுறை ஆகும் எந்திர மொழி என்பது எந்திரத்தால் புரிந்துகொள்ளக்கூடிய ஒன்றாகும் நாம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வது போல C மொழியில் ஒரு நிரல் எழுதினால் அது C மொழி தெரிந்த ஒருவருக்கு எளிதாக புரிந்துவிடும் ஆனால் செயலிகளோ அல்லது நுண்செயலிகளோ ஆங்கிலம் போன்ற மொழியில் கொடுக்கப்படும் வழிமுறைகளை புரிந்து கொள்ளாது ஆனால் 0 மற்றும் 1 என்பதை புரிந்து கொள்ளும் எனவே நிரலை 0 மற்றும் 1 என்ற வடிவத்தில் அதாவது எந்திர மொழி நிரலாக மாற்ற வேண்டும் வார்த்தையை உருவாக்க தேவைப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட நுண்செயலியில் நிலையான ஒன்றாகும் உதாரணமாக வார்த்தையின் அளவு 8 பிட் என்றால் நாம் அதிலிருந்து அதிகப்படியாக எத்தனை விதமான சேர்க்கைகள் இருக்கும் என்பதை கண்டறியலாம் வார்த்தையின் அளவு 8 பிட் என்றால் நமக்கு 28 என மொத்தமாக 256 சேர்க்கைகள் கிடைக்கும் எனவே ஒரு 8 பிட்டு செயலியானது 256 வழிமுறைகளை அதிகபட்சமாக பயன்படுத்தலாம் ஒரு 16 பிட் வார்த்தையை கொண்ட செயலியின் வழிமுறை தொகுப்பு வடிவமைப்பில் நெகிழ்வுதன்மை இருக்கும் அதாவது 216 அல்லது 64k விதமான வழிமுறைகள் இருக்கும் ஆனால் இது பெரிய எண்ணிக்கை என்பதால் பெரும்பாலான நுண்செயலிகள் எல்லா சேர்க்கைகளையும் பயன்படுத்துவத இல்லை ஒருவேளை 8 பிட் வார்த்தையாக இருந்தாலும் அதில் கிடைக்கும் 256 சேர்க்கைகளும் பயன்படுத்தப்படுவதில்லை இவ்வாறு ஒட்டுமொத்த வடிவ தொகுப்புகளும் ஒரு நுண்செயலியின் எந்திர மொழியை உருவாக்கும் இதுவே சாத்தியப்படக்கூடிய ஒட்டுமொத்த வடிவங்களின் தொகுப்பாகும் ஆக 256 விதமான வழிமுறைகளில் செயலியானது 100 ஐ மட்டும் ஆதரிக்கும் அதாவது 100 வழிமுறைகள் என்பது என்ன உதாரணத்திற்கு நாம் கூட்டல் செயல்பாட்டை ஒரு குறியீடாக கொடுக்கிறோம் என்றால் அது ஒரு 8 பிட்டுகள் கொண்ட வடிவமாகும் இவ்வாறு 100 விதமான வடிவங்களாக குறிப்பிடப்பட்டவைதான் நுண்செயலிக்கான எந்திர மொழி ஆகும்